ஆகவே இன்றைய தொகுதியில் கிறீன் பங்ஷன்ஸ் பற்றி பேசலாம் உங்களுக்கு நினைவிருந்தால் நாம் முந்தைய தொகுதிகளில் நாம் சர்பேஸ் இன்டெகிறள் ஈக்குவேஷங்களை பார்த்தோம் நாம் எப்பொழுதும் ஒரு g பங்க்ஷன் g ஐ எழுதிக்கொண்டிருந்தோம் அதை ப்பற்றி அப்புறம் கவலை படலாம் என்று கூறியிருந்தோம் நாம் இப்போது அதுபற்றி சிந்திப்போம் எனவே இந்த தொகுதிக்கு ஒரு வகையான அவுட்லைன் இருக்கிறது முதலில் நாம் அதற்கு ஒரு மோட்டிவேஷன் தருவோம் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்த பின்பு நாம் சில எளிமையான 1டி 2டி மற்றும் 3 டி காண எடுத்துக்காட்டுகளை காண்போம் உங்களில் பல பேருக்கு கிறீன் பங்ஷன்ஸ் என்னும் ஆப்ஜெக்ட்டை எதிர்கொள்வது இதுதான் முதல் முறையாக இருக்கும் ஆகவே இதை உங்களுக்கு பரிட்சய படுத்த எளிமையாக உணர வைக்க மூன்று வெவ்வேறு எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு விளக்குகிறேன் இப்பொழுது சில மோட்டிவேஷன்கள் மின்னியல் பொறியாளர்களுக்கு முன்பே பரிட்சய பட்டவையாக இருக்கும் அதுதான் இம்பல்ஸ் ரெஸ்பான்சின் கருத்தாக இருக்கும் ஆக யாரெல்லாம் முதல் வருட பொறியியல் படிப்பை முடித்துளீர்கள் உங்களுக்கு டபுள் இ தெரியுமா இ பி எதையெலாம் பார்துள்ளீர்கள் சிக்னல்ஸ் மற்றும் சிஸ்டம்ஸ் ஆகவே இங்கே உள்ள யோசனை என்ன நான் ஒரு சிக்னல் x ஐ எல் ஐ வழியாக அனுப்புகிறேன் அப்புறம் நான் சொல்கிறேன் எல் ஐ இன் குணாதிசயம் என்ன என்று ஏதொவொரு இம்பல்ஸ் ரெஸ்பாண்ஸ் h சரி ஆகவே இப்போது இதுதான் எல் என்று கற்பனை செய்வோம் லீனியர் டைம் இன்வாரியன்ஸ் சிஸ்டம் நாம் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸை டைம் டொமைனில் எப்படி கேரக்டரிஸ் செய்கிறோம் ஒருவேளை நான் இப்படி வெளிப்படுத்த விரும்பினால் அதாவது y இன் டெர்ம்ஸ் x மற்றும் h ஐ டைம் டொமைனில் மாணவர் காணவொலுஷன் ஒரு கன்வொலுஷன் சரி நாம் அதை இப்போது டைம் டொமைனில் எழுதுகிறேன் நான் அததை y ஈக்குவல் டு த காணவொலுஷன் ஆப் x மற்றும் h இது முன்னமே நேரடியாக உள்ளது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உங்கள் எல்லோருக்குமே இப்போது தெரிய வந்திருக்கும் அது என்னவென்றால் டைம் டொமைனிலும் காணவொலுஷனிலும் பணி புரிவது மிகுந்த சிரமம் என்று ஆகவே இதில் மிகவும் எளிமையான வழி என்னவென்றால் அது பிரிகுவேன்சி டொமைனாகும் ஆக பிரிகுவேன்சி டொமைனில் காணவொலுஷன் என்னவாகும் மாணவர் ப்ராடக்ட் ப்ராடக்ட் சரி ஆகவே இது Y ω HωXω ஆக உருவாகிறது ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு சிஸ்டத்திலும் நமது முதல் குறிக்கோள் என்னவென்றால் ஒரு சிஸ்டத்தை கேரக்டரைஸ் செய்ய வேண்டும் அதாவது என்னை h கண்டுபிடிக்க விடுங்கள் ஒரு எல் ஐ சிஸ்டமில் h ஐ கண்டுபிடித்தவுடன் எனது வேலை மிகவும் எளிதாகிறது நான் டைம் டொமைன் ரெஸ்பான்சோ அல்லது பிரிகுவேன்சி வெர்ஷன் ரெஸ்பான்சோ ஏதோ ஒன்றில் வேலை செய்வேன் ஆகவே இங்கே கேள்வி என்னவென்றால் h ஐ எப்படி கண்டுபிடிப்பது என்ன மாதிரியான வழிமுறையை பின்பற்றினால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆப் சிஸ்டமை கண்டுபிடிக்க முடியும் மாணவர் Y ω Y ω Xω சரி மாணவர் மற்றும் இன்வெர்ஸ் எடுங்கள் மற்றும் இன்வெர்ஸ் பியூரியர் ட்ரான்ஸபார்ம் எடுங்கள் சரி ஆகவே வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் நாம் முதலில் Y ω வை ஒரு நோன் இன்புட்டிற்கு கணக்கிடுவோம் இரண்டாவதாக இன்வெர்ஸ் பியூரியர் ட்ரான்ஸபார்ம் செய்வோம் ஆகவே நாம் Hω விலிருந்து h வரை அல்லது நான்Hωஇல் உள்ள டைம் டொமைனிலேயே தங்கலாம் ஒருவேளை எனது எல்லா கணக்கீடுகலும் பிரிகுவேன்சி டொமைனில் இருந்தால் நான் இப்போது கணக்கீடு செய்வது தான் முக்கியமான விஷயமாகும் நான் கூடுதல் கணக்கீடுகளை தவிர்க்க நான் சில இன்புட்களை சிஸ்டத்திற்கு கொடுக்க வேண்டும் நான் சொல்கிறேன் எனது அவுட்புட்டே ஐம்புலஸ் ரெஸ்பான்ஸ் ஆகும் ஆகவே இந்த சமன்பாட்டை பார்க்கையில் எது எளிமையானXω என்று கருதுகிறீர்கள் மாணவர் டெல்டா பங்க்ஷன் எளிமையான Xω மாணவர் 1 ஒன்று சரி எனவே ஒருவேளை Xω ஒன்றிற்கு சமமாக இருந்தால் பின்னர் எனக்கு சிஸ்டம் அவுட்புட்ட்டிலிருந்து என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அவையெல்லாம் Hω சமமாகும் இப்போது என்ன x கு தொடர்புடையது மாணவர் δ இது ஒரு டெல்டா பங்க்ஷன் சரி எனவே நான் δ ஐ பங்க்ஷனுக்குள் இங்கே போடும் பொது டெல்டா பங்க்ஷனின் இருப்பிடம் இன்டெகுரலுடன் சேர்த்துக்கொள்ளப்படுகிறது மற்றும் எனக்கு Xω ஈகுவல் டு 1 என கிடைக்கப்போகிறது ஆகவே அதன் விளைவாக என்ன Y கிடைத்தாலும் நான் அதை இம்புலஸ் ரெஸ்பான்ஸ் என்று அழைப்பேன் சரி ஆகவே இது மிக மிக பரிச்சயமானது சரி யூநிட் இம்பல்சிலிருந்து சிஸ்டமிற்கு கொடுக்கப்பட்ட என்னவெல்லாம் எனக்கு அவுட்புட்ட்தாக கிடைக்கிறதோ அதுதான் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆகும் அதே யோசனையை க்ரீன் பங்க்ஷன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது மிகச்சரியாக நான் சிக்னல்சில் நான் பயன்படுத்திய அதே கருத்தை டைம் மற்றும் பிரிகுவென்ஸியிலும் பயன்படுத்தினேன் நான் இப்போது ஸ்பேஸ் மற்றும் ஸ்பாட்டியல் பிரிகுவென்ஸியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இது தான் ஒரே வேறுபாடாகும் ஆகா க்ரீன் பங்க்ஷனும் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸும் ஒன்றுதான் வித்தியாசமில்லை ஸ்பேசில் எது பொதுப்படை ஆக்கப்படும் நான் ஒற்றை பரிமாணம் இரண்டு பரிமாணம் மற்றும் முப்பரிமாணம் பற்றி பேசலாம் சரி ஆகவே இது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தொடர்புடைய பல பரிமாணங்கள் அதுதான் ஒரே யோசனை நாம் சர்பேஸ் இன்டெகிரல் பார்முலேஷனை நாம் பார்த்தபோது நீங்கள் முன்பே பார்த்திருப்பீர்கள் அதாவது பங்ஷன் g மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அது மற்ற எல்லாவற்றையும் எளிமைபடுத்த உதவியது ஆகவே ஒரு வகையான சிறிய விமர்சனத்தை செய்வோம் நமக்கு முன்பே தெரிந்ததுதான் அனால் இப்போது முறையாக பாப்போம் எனவே இந்த L ஐ ஒருவித ஆபரேட்டர் என்று சொல்லலாம் இந்த உதாரணம் ஆபரேட்டர் ∇2என்று சொல்லலாம் அல்லது அது ∇2 k2 ஆக இருக்கலாம் அது எதை அனுமதித்தாலும் சிக்கலைப் பொறுத்தது நான் அதை L என்று அழைக்கிறேன்மற்றும் அது ஒரு ஆபரேட்டர் எனவே சில செயல்பாடுகளை நாம் அழைப்போம் அது f ஐ வெளியேற்றுவோம் என்று சொல்லலாம் எனவே இப்போது குறியீட்டு வகை உங்களுக்கு தெளிவாகத் தெரிகிறது சில ஆப்பரேட்டர்கள் சில பங்க்ஷன்களில் செயல்படும்மற்றும் வெளியீடு f ஆகும் பொதுவாக f உங்களுக்கு தெரியும் f என்பது கொடுக்கப்பட்ட கட்டாய செயல்பாடு மற்றும் நான்கண்டுபிடிக்க விரும்புகிறேன் ϕ சரி எனக்கு வேறு வகையில் கொடுக்கப்பட்டால் பின்னர் f ஐ கணக்கீடு செய்வது மிகவும் அற்பமானது நான் இப்போது அதில் ஒரு ஆப்பரேட்டரை பயன்படுத்தி f ஐ பெறுகிறேன் ஆனால் அதில் சுவாரஸ்யம் இல்லை எது சுவாரசியமானது என்றல் கொடுக்கப்பட்ட fலிருந்து ϕஐ கண்டுபிடிப்பது மட்டும் தான் மற்றதை எனக்கு தேவை சரி மாணவர் L ஆபரேட்டர் சம் ஆபரேட்டர் ஆகியவை என்ன L என்பது எந்தவொரு ஆபரேட்டர் ஜெனரலும் அதன் விவரக்குறிப்புகளில் நாம் இறங்காத எந்தவொரு ஆபரேட்டரும் இங்கே வேறுபட்ட டிஃபெரென்ஷியல் ஆபரேட்டர் போன்றது மற்றும் சில மாறிலிகள் அல்லது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் அல்லது இது போன்ற ஏதாவது ஒன்று முடிந்தவரை பொதுவானதாக இருக்கும் எனவே இந்த வகைகளை பார்க்கும்போது இதை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆபரேட்டர் நான் எழுதிய விதம் அன்ப்ரைம்டு கோஆர்டினேட்டஸ் மட்டுமே செயல்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம் உண்மையில் இந்த முழு சமன்பாட்டிலும் அதில் அன்ப்ரைம்டு கோஆர்டினேட்டஸகள் மட்டுமே உள்ளன ஆகவே கிரீன்ஸ் பங்ஷனிற்காக நான் இதை அமைத்து வருகிறேன் அங்கே ப்ப்ரைம் கோஆர்டினேட்டில் மாற்றோரு கோஆர்டினேட் வருகிறது அனால் நாம் இங்கே ஒரு குறிப்பை எடுத்துக்கொள்வோம் அதாவது L அன்ப்ரைம்டில் செயல்படும் என்று எனவே இப்போது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை எவ்வாறு வரையறுப்பது L மொழியின் அடிப்படையில் கிரீன்ஸ் பங்க்ஷனைgreen's function முன்னர் எவ்வாறு வரையறுத்தோம் கடைசியாக இது போன்ற ஒரு சமன்பாட்டை நாங்கள் கொண்டிருந்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் g க்கு ஒரு வரையறையை எழுதினோம் எனவே இப்போது அதை எப்படி எழுதுவீர்கள் எனவே சில ஆபரேட்டர் L இல் செயல்படுகிறது மாணவர் g g g நினைவில் கொள்ளுங்கள் நான் இரண்டு வெறியபிள்களில் ஒரு பங்ஷன் என வரையறுத்துள்ளேன் இதை நான் எதை ஒப்பிட வேண்டும் மாணவர் டெல்டா டெல்டா சரி இது கிறீன் பங்க்ஷனின் சரியான வரையறை Lgr r′ δr − r′ இந்த கொடுக்கப்பட்ட இன்புட் ஒரு டெல்டா பங்க்ஷனாக இருந்தால் சிஸ்டத்தின் பதில் இதுதான் நாங்கள் விவாதித்தபடி இதுதான் இந்த சிஸ்டத்தின் வரையறை எனவே வேறுவிதமாகக் கூறினால் இன்புட் ஒரு டெல்டா பங்ஷனாக இருக்கும்போது சிஸ்டத்தின் பதில் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்றும் இந்த மொழியில் இப்போது நாம் பயன்படுத்தும் கிறீன் பங்க்ஷன் என்றும் அழைக்கப்படுகிறது இதுவரை நாங்கள் வரையறைகளைப் பயன்படுத்திய ஆடம்பரமான எதையும் செய்யவில்லை நாம் ஏன் LIT ஐ கருதுகிறோம் மாணவர் நாம் டெல்ட்டாவில் கருதுகிறோம் இது ஒரு எல் ஐ அமைப்பு என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே இம்பல்ஸ் ரெபோன்ஸ் ஒரு டெல்டா உள்ளீட்டிற்கான பதிலாக இருக்கும் L என்பது L பற்றிய ஒரு சிந்தனை போன்றது எடுத்துக்காட்டாக இது போன்றது மாணவர் இங்கே ஒரு டிஃபரெண்ட்ஷியல் ஈக்குவேஷன் சிஸ்டம் மாணவர் ஏதோவொரு சிஸ்டம் ஆம் எனவே ஒரு சிஸ்டத்தை ஒரு மாறுபட்ட சமன்பாட்டின் மூலம் வகைப்படுத்தலாம் எனவே ஆமாம் நேரடி டெல்டா ஒரு உள்ளீடு மற்றும் g என்பது சிஸ்டத்தின் பிரதிபலிப்பு என்பது சரி என்று நினைத்துப் பாருங்கள் இந்தச் பங்க்ஷன் இந்த சமன்பாட்டை சரியாக திருப்திப்படுத்துகிறது இந்த சமன்பாட்டை பூர்த்திசெய்யும் ஒரே பங்க்ஷன் இம்பல்ஸ் ரெஸ்பான்சாகும் எனவே இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸில் உள்ள பெயர் சரி எனவே நான் இந்த அமைப்பைப் பார்த்தால் இது உள்ளீடு மற்றும் இதுதான் பதில் குறியீடானது சற்று வித்தியாசமாகத் தெரியும் என்று எனக்குத் தெரியும் ஆனால் அதன் மாணவர் எதிர் ஆமாம் நான் இந்த சிக்கலை தீர்க்க முயற்சிக்கும்போது அதன் எதிர் வழிமுறையை நான் அர்த்தப்படுத்துகிறேன் நான் உண்மையில் முறையாக செய்ய முயற்சிக்கிறேன் இது எனது குறிக்கோள் சரியானது என்பதை நான் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் ஆனால் இப்போது இந்த குறியீட்டில் இதை எழுதுகிறேன் எனவே சமிக்ஞைகள் மற்றும் அமைப்புகளின் உங்கள் உள்ளுணர்வு அனைத்தும் இங்கே முன்னோக்கிச் செல்கின்றன இந்த சமன்பாட்டை நீங்கள் அலை சமன்பாட்டிற்காக நாங்கள் எழுதியபோது முன்பே ஒரு முறை இருந்திருக்கிறீர்கள் ∇2 k2g − δr − r′ எனவே நான் இங்கே ஒரு கழித்தல் அடையாளத்தை வைக்கவில்லை முன்பு எங்களிடம் ஒரு கழித்தல் அடையாளம் இருந்தது எனவே இந்த கிறீன் பங்க்ஷனின் கன்வெண்ட்ஷன் மற்றொரு விஷயம் சிலர் ஒரு கழித்தலுடன் சிலர் வரையறுப்பார்கள் சிலர் ஒரு கூட்டல் மூலம் வரையறுப்பார்கள் அது ஒன்றும் விஷயமில்லை இப்போது இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எனவே முந்தைய ஸ்லைடில் உள்ளதைப் போன்ற இம்பல்ஸ் உங்களுக்கு நான் வழங்கப்பட்டால் சிஸ்டம் கன்வொலுஷன் h கொடுக்கப்பட்ட மாற்றத்தின் பதிலை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் எனவே இப்போது எனக்கு g வழங்கப்பட்டால் எனவே இப்போது எனக்கு g வழங்கப்பட்டால் ϕ என்ன அது என் கேள்வி வேறுவிதமாகக் கூறினால் நான் இந்த சமன்பாட்டை முறையாக தீர்க்க விரும்புகிறேன் நான் அதை எப்படி தீர்ப்பது நான் எப்படி அதை செய்ய எனவே நான் இந்த சமன்பாடு ஒன்றை அழைத்தால் இந்த சமன்பாடு இரண்டை அழைத்தால் நான் 2 இல் பயன்படுத்த விரும்புகிறேன் 1 ஐ தீர்க்கும் பொருட்டு எனவே அந்த சர்பேஸ் இன்டெகிரெலுக்கு நாங்கள் பயன்படுத்திய தந்திரங்களை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் மாணவர் உண்மையில் இதற்கான விடை எளிமையானது மாணவர் மற்றது ஆக இரண்டாவது சமன்பாட்டை எதனால் பெருக்குவது மாணவர் f இரண்டாவது சமன்பாட்டை நான் f ஆல் பெருக்கினால் ஏன் மாணவர் ஏனென்றால் நீங்கள் ஒருங்கிணைந்தால் நீங்கள் ஒரு பை செய்யலாம் சரியாக அவருக்கு சரியான யோசனை இருக்கிறது எனவே நான் 2 ஐ f ஆல் பெருக்கினால் நான் அதை எதை பெருக்க வேண்டும் f ஆல் பெருக்கலாம் என்று சொல்வதன் மூலம் ஆரம்பிக்கலாம் என்ன நடக்கும் என்றால் அது ஒரு ஆபரேட்டர் நினைவில் கொள்க எனவே நான் இடது புறத்தில் பெருக்குகிறேன் சரி செய எனவே ஒருவேளை நான் இந்த f ஐ சமன்பாடு 2 ஆக விரும்புகிறது என்று எழுத அனுமதிக்க வேண்டும் f Lg r r f δ சரி இந்த f குறுக்கே நகர முடியுமா இந்த L இல்லை சரி நான் சரி செய்தால் எனக்கு என்ன வேண்டும் எனவே அவர் பரிந்துரைத்தபடி நான் f ஐ பெருக்கி இப்போது இந்த டெல்டா பங்க்ஷனை இருபுறமும் ஒருங்கிணைத்தால் வலது புறம் என்னவாகும் மாணவர் f r அது சரியாக fr ஆக மாறினால் சமன்பாடு 1 இன் RHS ஐ நான் கிட்டத்தட்ட பெறுவேன் ஆனால் இடது புறம் L எதையாவது பயன்படுத்துவதைப் போல் இல்லை அதன் f ஏதோவொன்றில் L செயல்படுவதால் பெருக்கப்படுகிறது எனவே நான் விரும்பியதை நான் சரியாகப் பெறவில்லை எனவே நான் செய்யக்கூடிய சிறிய மாற்றம் உண்டா மாணவர் f அதற்கு பதிலாக f r ஆல் பெருக்கவும் எனவே நான் இதை செய்தால் f r இப்போது L ஆபரேட்டர் இது அன்பிரைமுடு மட்டுமே செயல்படுகிறது எனவே L ஐ பொருத்தவரை இது ஒரு நிலையானது எனவே எடுத்துக்காட்டாக L ஐ நான் r ஆல் பெருக்கினால் உங்களுக்கு ddr தெரியுமா r'க்கு r உடன் எந்த தொடர்பும் இல்லை எனவே r இந்த வழக்கில் இந்த L ஆபரேட்டர் முழுவதும் செல்ல முடியும் இது Lf r ′ g r r ′ f δ r r′ ஆக மாறுகிறது இப்போது ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டபடி நான் ஒருங்கிணைக்கிறேன் சரி எனவே நான் ஒரு பிராந்தியத்தில் ஒருங்கிணைந்தால் இங்கு என்ன முக்கியம் என்பதை நான் எந்த புள்ளியில் சேர்க்க வேண்டும் r r 'இல்லையெனில் நான் வலது புறத்தில் 0 ஐ ஒருங்கிணைக்கிறேன் எனவே இது என்னவாகுமென்றால் மேலும் எந்த கோஆர்டினேட்டுகளை பிரைமுடு அல்லது அன்பிரைமுடில் ஒருங்கிணைக்கிறேன் மாணவர் பிரைமுடு பிரைமுடு கோஆர்டினேட்டுகல் மாணவர் ஆம் சரியான காரணம் மாணவர் ஏனென்றால் ஒருவேளை மற்றொரு காரணம் என்னவென்றால் அந்த இன்டெகிறல் பாஸ்டை என்னால் நகர்த்த முடியும் ஏனெனில் எல் அன் பிரைமிடில் மட்டுமே செயல்படுகிறது எனவே இப்போது பிரைமுட் கோஆர்டினேட்ஸ் ஒருங்கிணைக்கவும் எனவே இது இடது கை பக்கமாகவும் வலது புறம் வலதுபுறமாகவும் மாறும் இப்போது நான் இந்த சமன்பாட்டைப் பார்த்தால் எனவே இதை 3 என்று அழைப்போம் எனவே 3 மற்றும் 1 ஐ ஒப்பிட்டுப் பாருங்கள் இந்த இரண்டு சமன்பாடுகளின் வலது புறம் என்ன அதே f f இடது புறம் L எதிலாவது செயல்படுகிறது L எதிலோ செயல்படுகிறது எனவே நான் இவர்களை ஒப்பிட்டுப் பார்த்தால் நான் என்ன சொல்ல முடியும் மாணவர் ϕ எனவே நான் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்ததை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இந்த ஒருங்கிணைப்பை நான் சரியாகச் செய்தேன் இந்த ஒருங்கிணைப்பு உண்மையில் சிக்னல்ஸ் மற்றும் சிஸ்டம்களில் நீங்கள் கண்டது சரிதான் ஆனால் இது எழுதுவதற்கான பொதுவான வழி எனவே சிஸ்டம் இன்புட் கொடுக்கப்பட்ட இம்பல்ஸ் ரெஸ்பான்செய் கொடுத்தால் நான் உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்கிறேன் எனவே அனைத்து கடின உழைப்பும் g ஐ கண்டுபிடிப்பதில் செல்கிறது நிறைய கடின உழைப்பு சமன்பாட்டைத் தீர்க்கும் g ஐக் கண்டுபிடிக்கும் நான் இரண்டாவது சமன்பாட்டை தீர்த்தவுடன் எனக்கு வேறுபட்ட உள்ளீடுகளை எங்களுக்குக் கொடுங்கள் நான் செய்ய வேண்டியது இந்த ஒருங்கிணைப்பை மதிப்பீடு செய்வதாகும் சரி எனவே இந்த கிரீன்ஸ் பங்க்ஷன் எல் ஐ அமைப்புகளில் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை போலவே முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது இது சிஸ்டமை முழுவதுமாக வகைப்படுத்துகிறது இந்த பொதுவான டெரிவேஷனில் நான் குறிப்பிடாதது என்னவென்றால் இந்த கிரீன்ஸ் பங்க்ஷன் இதில் உள்ளார்ந்த சிக்கலின் எல்லை நிபந்தனைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் வெளிப்படையான எடுத்துக்காட்டுகளை நாம் எடுக்கும்போது இந்த எல்லை நிபந்தனைகள் எவ்வாறு பூர்த்தி செய்யப்படுகின்றன என்பது தெளிவாகிறது